நாம் ஏற்கனவே ஸ்டெபிலிட்டி க்ரைடீரியா பற்றி பார்த்தோம் அடுத்ததாக 'யீ' செல்லின் வழியாக பரவிச் செல்லும் எலக்ட்ரோ மேக்னடிக் பீல்டின் துல்லியத்தன்மையை பார்ப்பதற்கு விரும்புகிறோம் ஆகவே துல்லிய தன்மையை கருத்தில் கொள்ளும் போது ஒரு பொதுவான கேள்வி எழுகிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் டிஸ்பர்ஷன் என்ற சொல்லைப் பற்றி என்ன அறிவீர்கள் இதைக் கூறியவுடன் உங்கள் நினைவில் முதலில் வருவது எது மாணவர் இது அலைவரிசையை பொருத்து அமையும் அலைவரிசையை பொருத்தது மிகவும் நடைமுறை செயல்முறையில் என்ன நிகழ்கிறது வெவ்வேறு அலைவரிசைகள் உள்ளன மாணவர் வேகம் ஆகவே அவை வெவ்வேறான வேகங்களில் பயணிக்கும் ஆகையால் வெவ்வேறு அலைவரிசைகள் வெவ்வேறு வேகங்களில் பயணிக்கும் ஆகையால் இது அனைவரும் அறிந்த ஒரு இயற்கையான செயல்பாடு ஆகும் இது மிகவும் எளிமையானது இதன் மூலமாக நாம் வானவில் என்ற செயல்பாட்டை பெறுகிறோம் ஏனெனில் ஒளி இயலில் ஒளி வெவ்வேறு வேகங்களில் பயணம் செய்கிறது மேலும் நீர்க்குமிழிகள் டிஸ்பர்ஸ் ஆகின்றன கணக்கியல் ரீதியாக டிஸ்பர்ஷன் இருக்க முடியுமா இது நிகழ முடியும் ஆகவே ஒன்று இயல்பாக இயற்கையில் நடக்கும் டிஸ்பர்ஷன் மற்றொன்று கணக்கியல் ரீதியானது ஆகவே கணக்கியல் டிஸ்பர்ஷனில் என்ன நிகழுகிறது நான் ஸ்பேசில் அலை ஊடுருவுதலின் ஒரு மாதிரியை எடுத்துக் கொண்டுள்ளேன் இயற்கையில் அங்கே டிஸ்பர்ஷன் நிகழுமா நிகழாது என்பது தெளிவாகிறது ஆனால் நான் எவ்வாறு FDTD செயல்பாடுகளை செயல்முறை படுத்துகிறேன் என்பதைப் பொறுத்து கணக்கியல் ரீதியான டிஸ்பர்ஷன் நிகழ வாய்ப்பு உள்ளது இது ஒரு நல்ல செயலா அல்லது கெட்ட செயலாக இருக்குமா இது ஒரு விரும்பத்தகாத செயல் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால் என்ன ஆகும் பொதுவாக கணக்கீடுகளில் உங்களது துல்லியத்தன்மை பாதிக்கப்படக்கூடும் உங்கள் அலைகள் வெவ்வேறு வேகங்களில் பயணிக்கும் பொழுது இயற்கையாக அவை ஒரே வேகத்தில் பயணிக்க வேண்டும் அதை நாம் கணக்கியல் ரீதியான டிஸ்பர்ஷன் என்கிறோம் என்ன நிபந்தனைகளின் அடிப்படையில் கணக்கியல் டிஸ்பர்ஷன் நிகழ்கிறது என்பதை நாம் விளக்குவோம் மேலும் அது எப்போது நிகழாமல் இருக்கக் கூடும் என்பதையும் நாம் இங்கே பார்க்கப் போகிறோம் ஆகையால் முதலில் நாம் உண்மையான தீர்வுகளை காண்போம் இங்கே உள்ள கணக்கீடுகளை நாம் கவனிப்போம் நாம் அதிக இடங்களில் அலை சமன்பாட்டை உபயோகப்படுத்திக் இருக்கிறோம் ஏனெனில் இது உபயோகிக்க எளிமையாக உள்ளது ஆகையால் நமது அலைச் சமன்பாடு நமக்கு எலக்ட்ரிக் பீல்டின் ஸ்பேஸ் மற்றும் நேர அளவில் இரண்டாம் ஆர்டர் டெரிவேட்டிவ்களை கொடுக்கின்றன இது நமக்கு ஒரு தீர்வின் வடிவத்தை கொடுக்கிறது நாம் ± kx என்பதை அறிவோம் ஆகையால் E ejwt−kx என்பது வலது புறத்தில் உள்ளது இது ஒரு பயணிக்கும் அலை ஃபேஸரின் உட்புறத்தில் உள்ள இந்த அலையை நாம் எவ்வாறு அழைக்கிறோம் இந்த டேர்மை எவ்வாறு அழைக்கிறோம் மாணவர் ஃபேஸ் ஃபேஸ் என்பது சரி ஆகையால் இந்த ஃபேஸ் ϕ மாணவர் சரி ஆகையால் இந்த அலை எந்த வேகத்தில் பயணிக்கிறது என்பதை நாம் அறிய முற்பட்டால் அப்பொழுது இயற்கையாக நிகழும் லோக்கஸ் எப்படி இருக்கும் மாணவர் அது என்ன நீங்கள் கண்டறிந்த ஃபேசின் வேகம் என்னவாக இருக்கும் மாணவர் ஓகே ஃபேஸ் வேகம் என்பது மாறாமல் இருக்கும் ஃபேசின் லோகஸ் ஆகும் இதை நான் எவ்வாறு பெறுவது மாணவர் ஆகையால் நிலையான பேஸ் என்பது ஃபேசின் நேர அளவைப் பொறுத்து மாறக்கூடாது எனவே என்று எழுதுகிறேன் இது நமக்கு முதல் டேர்ம் என்று தருகிறது அதன் மூலமாக vp ωk என்பதை அறிகிறோம் மேலும் இது வெற்றிடத்தில் உள்ள c க்கு சமமாக இருக்கும் என்பதை ஏற்கனவே பார்த்தோம் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் கணக்கியல் ரீதியாக இது எவ்வாறு இருக்கும் எந்த அணுகுமுறையை நாம் பின்பற்ற வேண்டும் கோட்பாட்டு ரீதியாக நாம் எவ்வாறு கணக்கீடு செய்தோம் ஃபேசின் வேகம் ωk இது வெற்றிடத்தில் c ஆகும் இப்பொழுது இதே கேள்விக்கு பதில் அளிக்க விரும்புகிறேன் ஆனால் இப்பொழுது டிஸ்கிரீட் அம்சங்களில் நாம் எங்கு பேஸ் மற்றும் நேர அளவை டிஸ்கிரிட்டைஸ் செய்து இருக்கிறோம் என்ன மாதிரியான அணுகுமுறை இருக்க வேண்டும் மாணவர் மாணவர் ஒரு புள்ளியில் இருக்க வேண்டும் ஒரு புள்ளியில் அதற்குப் பின்பு நான் இதை டிஸ்கிரீட் அம்சங்களில் எவ்வாறு கொண்டுவர முடியும் மாணவர் சரியானது ஆகையால் நாம் இப்போது படித்துக் கொண்டிருக்கிற FDTD செயல்பாடு என்பது சரியானது ஆகையால் நாம் நேரம் மற்றும் ஸ்பேஸ் அளவில் ஃபைனைட் டிஃபரன்ஸ் செய்துள்ளோம் மேலும் இரண்டாம் ஆர்டர் டெரிவேட்டிவ் பெற்றுள்ளோம் ஆகையால் இந்த அம்சங்களை நாம் எவ்வாறு தோராயமாக செய்யவேண்டும் இரண்டாம் ஆர்டர் டெரிவேட்டிவ்களை ஃபைனைட் டிஃபரன்ஸ் மூலமாக அப்ராக்ஸிமட் செய்ய வேண்டும் அதன்மூலம் என்ன வகையான தொடர்பில் காணப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும் பின்பு அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் நிலையான பேசின் லோக்கஸ் பார்க்க வேண்டும் அது ஒளியின் வேகமா அல்லது வேறு ஏதாவதா என்பதை பார்க்க வேண்டும் எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் FDTD தீர்வில் ஒரு அலை வடிவ தீர்வை கொடுத்தது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இது கோரண்ட் ஸ்டெபிலிட்டி க்ரைடீரியா பூர்த்தி செய்யப்பட்ட உடன் நமக்கு கிடைக்கும் அதாவது கோரண்ட் ஸ்டெபிலிட்டி க்ரைடீரியா பூர்த்தி ஆனவுடன் நமது E என்பது அலை வடிவமாக இருக்கும் என்பதை நாம் டெரைவ் செய்து இருக்கிறோம் இப்போது நாம் ஆல்ஃபா என்பதை இவ்வாறு அனுமானம் செய்து கொள்வோம் ஆகையால் அலை வடிவ தீர்வுகளை நாம் ஏற்கனவே பெற்றுள்ளோம் இப்போது என்ன செய்கிறோம் இந்த சமன்பாடு உள்ளது இங்கு நான் இதை கூட்ட முடியும் எந்த வகையான இரண்டாம் ஆர்டர் டெரிவேட்டிவினால் ஃபைனைட் டிஃபரன்ஸ் இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் இப்போது அதை நாம் செய்ய இருக்கிறோம் முதலில் ஸ்பேஷியல் டெரிவேட்டிவ் எடுத்துக்கொள்வோம் எலக்ட்ரிக் பீல்டின் குறியீட்டை நாம் நினைவில் கொள்வோம் அதாவது En இங்கு n என்பது டைம் இன்டெக்ஸ் i என்பது ஸ்பேஸ் இன்டெக்ஸ் மேலும் இந்த En என்பது சுருக்கமான குறியீடு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இது ஸ்பேஸ் மற்றும் நேர அளவில் டிஸ்கிரிட்டைஸ் செய்யப்பட்ட அலை வடிவ தீர்வு ஆகும் ஆகவே இந்த சுருக்கப்பட்ட எக்ஸ்பிரஷன் பின்வருமாறு எழுதப்படுகிறது

இப்பொழுது முதலாவதாக நான் Δx → 0 Δt → 0 என்று அமைக்கும் பொழுது என்ன நிகழும் என்பதை பார்க்கப் போகிறோம் ஏனெனில் இவை ஜீரோவாக ஆகும்போது நாம் சரியான தீர்வுகளை பெற வேண்டும் நான் இந்த வேறுபாடுகளை குறைக்க குறைக்க உண்மையான டெரிவேட்டிவ்களை அப்ராக்ஸிமட் செய்கிறோம் ஆகையால் Δx → 0 மற்றும் Δt → 0 ஆக இருக்கும்போது இந்த எக்ஸ்பிரஷனில் என்ன நிகழுகிறது அதாவது θ ஜீரோவாக மாறும் போது sin θ → θ ஆகையால் இப்போது நமக்கு என்ன கிடைக்கும் மாணவர் டெரிவேட்டிவ் இப்போது இங்கே பார்க்கலாம் இது என்ற சமன்பாடு ஆக மாறுகிறது இங்கே அனைத்தையும் கேன்சல் செய்து விட்டோம் k மட்டும் இங்கே எஞ்சியுள்ளது மேலும் நாம் k2 ω2c2 என்ற சமன்பாட்டை பெறலாம் நமது பேஸ் வேகம் vp ωk c ஆகும் ஆகவே இந்த எல்லையில் அனைத்தும் சரியாக இருக்கும் ஏனெனில் நமக்கு பேஸ் வேகம் என்பது c இது தருகிறது இதுதான் நான் எதிர்பார்த்த தீர்வுகள்' இப்பொழுது கேள்வி என்னவென்றால் Δx மற்றும் Δt ஆகியவை ஃபைனைட்டாக இருக்கும் பொழுது என்ன நிகழும் நாம் இப்பொழுதும் கோரண்ட் நிபந்தனையை பெற்றுள்ளோம் ஆகையால் cΔtΔx ≤ 1 என்று இருக்கும் ஆனால் இவை ஃபைனைட் எண்கள் அதாவது கோரண்ட் ஸ்டெபிலிட்டி க்ரைடீரியா சரி செய்யப்படாவிட்டால் நாம் அலை போன்ற தீர்வுகளை பெற இயலாது நாம் இப்பொழுது கோரண்ட் நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் ஆனால் இவை ஃபைனைட்டாக உள்ளது இப்பொழுது நிபந்தனை சேட்டிஸ்ஃபை செய்யப்படுமா ஆகையால் முதலில் இந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கலாம் நான் இப்பொழுது சைன் தீட்டாவை தீட்டா என்று இடமாற்றம் செய்ய இனிமேல் இயலாது ஆகவே அது என்ன மதிப்பு இருக்கிறதோ அதுவே தான் இருக்கும் மாணவர் k2 ω2c2 இல்லை அதாவது நாம் கோரண்ட் ஸ்டெபிலிட்டி க்ரைடீரியா சேட்டிஸ்ஃபை ஆகிறது என்று அனுமானம் செய்துகொண்டோம் ஆகையால் Δx மற்றும் Δt ஆகியவை ஃபைனைட் ஆக இருக்கும் ஒரு நிலைமையில் அவை ஜீரோவாக இருக்க முடியாது ஏனென்றால் அவை ஃபைனைட் எண்கள் இப்பொழுதும் ωk c இந்த சமன்பாடு சரி செய்யப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஏனென்றால் அலை சமன்பாட்டை டிஸ்கிரிட்டைஸ் செய்து இதை பெற்றுள்ளீர்கள் ஆகவே இந்த நிபந்தனை சேட்டிஸ்ஃபை செய்யப்பட வேண்டும் மாணவர் இந்த கேசில் இங்கு நாம் பெற்றுள்ள ωk c என்ற விகிதத்தை எந்த தொடர்பு அல்லது நிபந்தனையில் பெற முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நாம் Δx → 0 Δt → 0 என்று எடுத்துக் கொள்ளும்போது என்ன நிகழும் மேலும் Δx மற்றும் Δt ஃபைனைட்டாக இருக்கும்பொழுது இதனை நாம் பெற இயலுமா இங்கே உள்ள எக்ஸ்பிரஷனை நாம் பார்க்கலாம் நீங்கள் ஆல்ஃபா வை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் ஆல்பா என்பது α cΔtΔx என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது இதை ஒரு குறிப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது நான் ஆல்பாவை பிக்ஸ் செய்துவிட்டால் அதன்பிறகு Δt அல்லது Δxஐ பிக்ஸ் செய்ய முடியும் ஏனென்றால் இவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையன ஆகையால் ஒருவேளை இப்போது ஆல்பாவை நான் α α0 என்று பிக்ஸ் செய்தால் Δxஐ நான் குறிப்பிட வேண்டும் அதாவது Δt தானாகவே பிக்ஸ் ஆகிவிடும் ஆல்பாவின் எந்த மதிப்பில் இந்த தொடர்பு எளிமை ஆக்கப்படும் என்பதற்கான குறிப்பினை இது உங்களுக்கு தருகிறதா நமக்கு இப்போது என்ன தேவை நான் கேட்கும் கேள்விகள் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதா இந்த எக்ஸ்பிரஷனை இனி நாம் பார்க்கும் பொழுது ω ck என்று இருக்க தேவை இல்லை ஒரு ஸ்பெஷலான கேசில் அதாவது α 1 என்று இருக்கும் பொழுது என்ன நிகழும் இப்பொழுது நான் ω ck என்று சப்ஸ்டிட்யூட் செய்தால் இரண்டு பக்கங்களிலும் இது சீரானதாக இருக்குமா இந்த சமன்பாட்டை சரி செய்யக்கூடிய ஒரு தீர்வின் மதிப்பாக இது அமைகிறது டிஸ்பர்ஷன் தொடர்பு இங்கு என்னவாக உள்ளது அது Δx அல்லது Δt மதிப்பை பொறுத்து அமைவது இல்லை மாணவர் அதாவது இது α 1 என்பது நீங்கள் எந்த வகையான டிஸ்கிரிட்டிசேக்ஷன் தேர்ந்தெடுத்தாலும் நாம் எதிர்பார்த்த வேகத்திலேயே அலை பயணிக்கிறது Student நான் இங்கே ஒரு பிளாட் வரைந்து கொள்கிறேன் ஃபேஸ் வேகம் மற்றும் ஒளியின் வேகம் இவற்றுக்கு இடையேயான விகிதத்தை இப்போது வரைந்து கொள்ளலாம் ஆகையால் vp c என்று இருக்கும் நான் இங்கே வெற்றிடத்தை மட்டும் சிமுலேட் செய்கிறோம் ஆகவே இந்த விகிதம் ஒன்று ஆக இருக்க வேண்டும் மேலும் இங்கே நாம் அலை நீளத்தை நார்மலைஸ் செய்வதற்காக நாம் இங்கே Δx வரைய இருக்கிறோம் ஏனெனில் அலைவரிசை மாறும்பொழுது Δx என்பது மாற வேண்டும் இங்கே எலக்ட்ரோ மேக்னடிக் அலையில் நாம் அலை நீளத்தை பார்க்கிறோம் ஆகவே α 1 என்று இருக்கும் பொழுது என்ன மாதிரியான விளைவுகளை நாம் எதிர்பார்க்க முடியும் நேர்கோடு வளைகோடு அல்லது கோணமான கோடு x அல்லது y அச்சுக்கு செங்குத்தாக உள்ள கோடு அல்லது 45 டிகிரி அளவில் உள்ள கோடு இவற்றில் என்ன வகையான விளைவுகளை நாம் எதிர்பார்க்க முடியும் நேரான தட்டையான கோடு என்பது சரியான விடை ஆகவே ஆல்பாவின் மதிப்பு ஒன்றாக இருக்கும்போது இவ்வாறு பெறுகிறோம் இப்போது நாம் ஆல்பாவின் மதிப்புகளை வெவ்வேறாக மாற்ற முடியும் எடுத்துக்காட்டாக 0 4 0 3 என்று மாற்ற முடியும் நான் ஆர்ஜினை நோக்கி செல்ல செல்ல நமது டிஸ்கிரிட்டைசேஷன் மிகவும் நேர்த்தியாக நேர்த்தியாக மாறும் மாணவர் λ0 என்பது எலக்ட்ரோ மேக்னடிக் அலையின் அலை நீளம் ω என்ன மதிப்பு இருந்தாலும் அதை அலை நீளமாக நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும் α 1 என்று இருக்கும் பொழுது என்ன நிகழுகிறது நான் இந்த எக்ஸ்பிரஷனை மீண்டும் ஒரு தடவை எழுதுகிறேன் இப்போது நீங்கள் என்று காண்கிறீர்கள் இரண்டு பக்கங்களிலும் உள்ள சைன் டேர்ம் மாறாமல் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் Student மாணவர் ஆம் இப்போது ஃபேஸ் வேகத்தை அறிய விரும்பினால் நீங்கள் டிரான்சீன்டண்டல் சமன்பாட்டை சால்வ் செய்ய வேண்டும் ω மற்றும் k இவற்றுக்கு இடையிலான தொடர்பை நாம் அறிய வேண்டும் இதை நாம் பெறுவதற்கு கணக்கியல் ரீதியாக தீர்வுகளை கண்டறிய வேண்டும் ஏனெனில் இது டிரன்சீன்டண்டல் சமன்பாடு நான் இங்கே அதன் கணக்கீடுகளை காட்டவில்லை இது மிகவும் கடினமானது அல்ல மேலும் நாம் இங்கே Δx → 0 மற்றும் Δt → 0 என்பதை அறிவோம் இங்கு நாம் மிகச்சரியான அலையை பெறுகிறோம் ஆகையால் இந்த வரைபடத்தில் நான் காட்டுவது என்னவென்றால் நாம் ஆரிஜினை நோக்கி செல்ல செல்ல மிகவும் நேர்த்தியான டிஸ்கிரிட்டைசேஷனை நாம் பெறுகிறோம் இப்பொழுது vp மற்றும் c க்கு இடையிலான விகிதம் என்னவாகிறது மாணவர் ஒன்று நமது டிஸ்கிரிட்டைசேஷன் மிகவும் நேர்த்தியாக செல்ல செல்ல ஆல்ஃபா மதிப்பு என்னவாக இருந்தாலும் சைன் தீட்டாவை நாம் தீட்டா என்று எழுதிக் கொள்ளலாம் மற்ற அனைத்தும் கேன்சல் செய்யப்பட்டுவிடும் ஆகவே இங்கேயே அனைத்தும் முடிந்து விடுகிறது நான் Δxன் ஒரு ஃபைனைட் முடிவுள்ள மதிப்புகளை பெறும்போது அதாவது Δx என்பது அதிகமாக இருக்கும் போது என்ன நிகழும் FDTDயின் மேம்பாட்டு திறன் குறையத் தொடங்கிவிடும் ஆகையால் vpc என்பது இந்த வளைவு இவ்வாறு கீழே வர ஆரம்பிக்கிறது ஆல்ஃபாவின் மதிப்பு 0 75 அல்லது அதைவிட குறைக்கும் பொழுது அதாவது ஆல்ஃபாவின் மதிப்பு 0 5 ஆக இருக்கும்போது இந்த வளைவு இவ்வாறு கீழே இறங்குகிறது மாணவர் இது ஏனென்றால் ஏனென்றால் மாணவர் கணக்கீடுகளின் செய்வதால் கணக்கீடுகளால் ஒன்றும் செய்ய இயலாது இதில் அதிகமான நேரம் எடுத்துக் கொண்டாலும் அல்லது குறைவான நேரம் எடுத்துக் கொண்டாலும் உண்மையில் சமன்பாட்டின் தீர்வுகள் ω மற்றும் k இவற்றுக்கு இடையேயான ஒரு தொடர்பினை தரவேண்டும் ஐடியல் கேசில் ஒமேகா மற்றும் k இடையிலான விகிதம் c என்று இருக்கும் ஆனால் Δx இன் மதிப்பு ஃபைனைட் ஆகவும் மற்றும் ஆல்ஃபா வின் மதிப்பு ஒன்றாகவும் இருக்கும்பொழுது ωk விகிதம் வேறு மதிப்புகளை பெறும் c தவிர வேறு சில சமன்பாடுகளை சேட்டிஸ்ஃபை செய்கின்றன ஆகவே cயை தவிர மற்றவை இங்கே காணப்படுகின்றன ஆகையால் இங்கே என்ன நிகழ்கிறது இது உங்களுடைய கணக்கியல் ரீதியான டிஸ்பர்ஷன் ஆகையால் c யை விட மெதுவாக அலை இங்கே பயணிக்கிறது இதை பிசிக்கலாக நாம் எதிர்பார்க்க இயலாது பிசிக்கலாக இது ஒரு அலை ஆகும் இங்கு நான் மீடியம் அல்லது மெட்டீரியல் எதையும் கொண்டிருக்கவில்லை இங்கே பிரீ ஸ்பேசில் அலை ஒளியின் வேகத்தில் பயணிக்கிறது ஏனென்றால் நாம் இதை ஃபைனைட் Δx மற்றும் Δtயில் சிமுலேட் செய்கிறோம் ஆல்பாவின் மதிப்பு ஒன்றை விட குறைவாக இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை தோன்றுகிறது சுருக்கமாக பார்க்கும்பொழுது கணக்கியல் ரீதியான டிஸ்பர்ஷன் குமிழ் மூலமாக கட்டுப்படுத்த விரும்பினால் முடியுமா ஏனென்றால் டிஸ்பர்ஷன் என்பது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வாக உள்ளது என்பது தெளிவாகிறது இவற்றை கட்டுப்படுத்த விரும்பினால் நாம் ஒன்று அல்லது பல குமிழ்கள் மூலமாக செய்ய முடியும் இந்த குமிழ்கள் என்பது என்ன மாணவர் சொல்லுங்கள் மாணவர் தொடர்ச்சியான வேலைகளில் நீங்கள் இவற்றை மதிப்பிட இயலாது Refer Time 2309 மாணவர் மொத்தமாக கண்டறிய இயலுமா மாணவர் இல்லை அது கணக்கியல் ரீதியான கன்வர்ஜென்ஸ் ஆகும் ஒரு தடவை நாம் Δx Δt α என்பதை பிக்ஸ் செய்து விட்டால் நாம் தீர்வுகள் கன்வர்ஜென்ஸ் ஆகிறதா என்பதை சரி பார்க்கலாம் ஆனால் நாம் அவற்றைப் பற்றி இப்போது பேசவில்லை நமது கலந்துரையாடலின் படி நமது அலையானது கணக்கியல் ரீதியான டிஸ்பர்ஷனை பெற்றிருக்கும் என்று அறிகிறோம் நாம் அதை சரி செய்தாக வேண்டும் நமது அலையானது இயல்பாக அது எவ்வாறு பயணிக்க வேண்டுமோ அதை விட்டு வேறு வேகங்களில் பயணிப்பதை நாம் தடுக்க வேண்டும் நாம் வைத்திருக்கும் இந்த குமிழ்களின் உபயோகம் என்ன இவை அந்த விளைவுகளை கட்டுப்படுத்துகின்றன மாணவர் ஆகையால் ஆல்ஃபா என்பது α 1 என்பது சரியானது நான் இவற்றை கோரன்ட் பாராமீட்டரை கொண்டு சரி பார்க்க வேண்டும் மாணவர் இப்போது கோரன்ட் பாராமீட்டர் என்பது குமிழ்களின் டிஸ்கிரிட்டைசேஷன் டிஸ்கிரிட்டைசேஷன் நேர்த்தியாக உள்ளது மற்றும் கோரன்ட் பாராமீட்டர் ஒன்று ஆக உள்ளது நான் இப்போது ஒரு கேள்வியை எழுப்புகிறேன் இந்த சுருக்க உரையிலிருந்து சில விளக்கப் படங்களை நாம் பெற முடியும் கோரன்ட் பாராமீட்டர் மற்றும் டிஸ்கிரிட்டைசேஷன் இவற்றை மாற்றுவதன் வாயிலாக சில விளக்கப் படங்களை நாம் பெறலாம் உங்களது கோரன்ட் பாராமீட்டர் ஒன்றுக்கு குறைவாக இருக்கும் பொழுது கணக்கியல் ரீதியான டிஸ்பர்ஷன் என்பது நிகழும் அந்த சமயங்களில் அவற்றை சரி படுத்துவதற்கு டிஸ்கிரிட்டைசேஷனை நேர்த்தியாக செய்வது என்பது மட்டுமே ஒரே வழியாக உள்ளது நீங்கள் Δx மட்டும் சிறியதாக செய்துவிடமுடியாது Δt மதிப்பையும் சிறிய தாக்க வேண்டும் அதனால் உங்கள் RAM மற்றும் மெமரி ஆகியவற்றை நீங்கள் அதிகரிக்கவேண்டும் உங்களது கணக்கீடு நேர அளவும் அதன் மூலமாக கூடுகிறது சொற்களஞ்சியம்